3 வது வாரத்தின் 4 வது தொகுதியில் அன்புள்ள பங்கேற்பாளர்களை வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் வெவ்வேறு விரல் இயக்கங்களின் முக்கியத்துவத்தைப் பார்ப்போம் நாங்கள் வெவ்வேறு கை நிலைகள் மற்றும் சைகைகளைப் பார்த்தோம் ஆனால் அது கைகள் மட்டுமல்ல விரல்களும் சுயாதீனமாக இருப்பதோடு நமது கட்டைவிரலும்உள்ளங்கைகளும் கூட சில உணர்ச்சிகளையும் மனநிலையையும் குறிக்கிறது நம் தொடர்புகளில் அவற்றிற்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது உண்மையில் What Every Body is Saying என்ற தலைப்பில் மிகவும் பிரபலமான புத்தகத்தை எழுதியுள்ள ஜோ நவரோ பல மில்லியன் ஆண்டுகளாக மொழியைக் கற்றுக்கொண்ட போதிலும் மனித மூளை இன்னும் கடினமானதுநம் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கைகள் மூலம் வெளிப்படுத்துகிறோம் எந்தவொரு தகவல்தொடர்புகளிலும் கை மற்றும் விரல்களின் அசைவுகளுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் நிகரற்றது என்று அவர் உணர்கிறார் நம் கட்டைவிரல் பொதுவாக மேன்மையைக் குறிக்கிறது மற்றும் உலகளவில் பிரபலமான சில சைகைகள் உள்ளன குறிப்பாக கட்டைவிரல் சைகை இருப்பினும் இந்த சைகை வெவ்வேறு கலாச்சாரங்களில் வெவ்வேறு விளக்கங்களைக் கொண்டுள்ளது கட்டைவிரல் பொதுவாக நம் ஆதிக்கம் மற்றும் உறுதிப்பாடு மற்றும் சில நேரங்களில் ஆக்கிரமிப்பு மற்றும் அவமதிக்கும் மனப்பான்மையைக் காட்டுகிறது கட்டைவிரல் சைகைகள் இரண்டாம் நிலை சைகைகள் மற்றும் அவை எப்போதும் ஒரு கிளஸ்டரின் ஒரு பகுதியாகும் அவை ஒருபோதும் சுயாதீனமாக படிக்கப்படுவதில்லை என்பதையும் கவனத்தில் கொள்வது சுவாரஸ்யமானது பெரும்பாலான கலாச்சாரங்களில் சைகையின் கட்டைவிரல் பொருள் வேலை நன்றாக முடிந்தது எவ்வாறாயினும் இந்த குறிப்பிட்ட சைகை பயன்படுத்தப்படும் முறை மற்றும் விளக்கங்கள் மற்றும் முக்கியத்துவங்களும் வெவ்வேறு கலாச்சாரங்களில் வேறுபடுகின்றன ஜப்பானில் விளக்கம் ஒன்றே என்று நாம் காண்கிறோம் இருப்பினும் ஒருவர் கட்டைவிரலை காற்றில் பிணைக்க வேண்டும் அதேசமயம் பெரும்பாலான நாடுகளில் முஷ்டி ஒருபோதும் முற்றிலுமாக பிணைக்கப்படவில்லை என்பதைக் காணலாம் எல்லாமே நல்லது என்பதைக் குறிக்க ஜப்பானியர்கள் பயன்படுத்திய அதே சைகை அரேபிய நாடுகளில் ஒரு அவமானகரமான சைகையாகக் கருதப்படலாம் ஆஸ்திரேலியா மற்றும் கிரேக்கத்தில் குறிப்பாக இது ஒரு வழக்கமான ஹிட்ச்ஹைக்கிங் சைகையாக உயர்த்தப்பட்டால் அது ஒரு அவமானம் என்று பொருள் எண்ணிக்கையை மாஸ்டர் செய்ய கட்டைவிரலும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது முதலிடமா அல்லது ஐந்தாம் எண்ணா என்பது ஒரு குழந்தை கற்கும் கலாச்சார மாறுபாடுகளைப் பொறுத்தது கட்டைவிரல் பொதுவாக முஷ்டி இயக்கங்களுடன் தொடர்புடையது மற்றும் விரல்களுக்குள் ஒரு கட்டைவிரலைக் கட்டியிருக்கும்போது ஒரு கவலையைக் குறிக்கிறது இல்லையெனில் பதட்டமான சூழ்நிலையில் சில ஆறுதல்களைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழியாக இது கருதப்படுகிறது பேச்சுவார்த்தைகள் மற்றும் விற்பனையின் போது எங்கள் உரையாடல்களின் போது இந்த குறிப்பிட்ட அடையாளத்தை நாம் கவனித்து எப்படியாவது முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்தில் கட்டைவிரல் முஷ்டியிலிருந்து வெளியேறும் வரை நேரம் ஒதுக்கி உரையாடல் நேர்மறையான திசையில் நகரும் மூடிய கைகள் ஆனால் நீட்டிய விரலால் முஷ்டி மறுபுறம் காட்சிகள் உறுதிப்பாடு மற்றும் முக்கியத்துவம் மற்றும் வின்ஸ்டன் சர்ச்சிலின் இந்த சின்னமான புகைப்படம் இதே போன்ற கருத்துக்களைக் குறிக்கிறது செப்டம்பர் 19 1946 இல் வின்ஸ்டன் சர்ச்சில் சூரிச்சில் தனது புகழ்பெற்ற உரையை நிகழ்த்தினார் அங்கு அவர் ஒரு ஐக்கிய நாடான ஐரோப்பாவை உருவாக்க அழைப்பு விடுத்தார் இங்கே அவரது மூடிய கைகள் மற்றும் நீட்டிய விரலால் முஷ்டி அவரது உறுதியையும் யோசனைக்கு நேர்மறையான முக்கியத்துவத்தையும் பரிந்துரைக்கின்றன கோட் பாக்கெட்டிலிருந்து வெளியேறும் கட்டைவிரல் என்பது மிகவும் பொதுவான மற்றொரு சைகையாகும் இது தொழில்முறை மற்றும் அரை தொழில்முறை கூட்டங்களில் நாம் வழக்கமாக வருகிறோம் இது பொதுவாக அந்த நபர்களால் காட்டப்படும் அவர்கள் கட்டளையிடும் நிலையில் இருப்பதாக நினைக்கிறார்கள் அதேபோல் அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் சில நேரங்களில் மக்கள் தங்கள் முதுகெலும்புகளை தங்கள் நீண்ட கட்டைவிரலைக் காட்ட பயன்படுத்துவதைக் காணலாம் யாரோ ஆதிக்க மனப்பான்மையை மற்றவர்களிடமிருந்து மறைக்க முயற்சிப்பது போலாகும் ஒரு வேலை சூழலில் முதலாளி தான் இந்த வகை கட்டைவிரலைப் பயன்படுத்தி அவரது கோட் பாக்கெட்டிலிருந்து நீண்டு செல்வதை நாம் எப்போதும் காணலாம் கட்டளைக்குட்பட்ட இரண்டாவது நபர் சில சமயங்களில் அதே சைகையை பின்பற்றலாம் இருப்பினும் முதலாளியின் முன்னிலையில் ஒருபோதும் அவ்வாறு செய்ய இயலாது இது இளவரசர் சார்லஸின் வழக்கமான சைகைகளில் ஒன்றாகும் என்றும் பீஸ் கருத்து தெரிவித்துள்ளார் இது அவரது உயர்ந்த நிலைப்பாட்டையும் அவர் விஷயங்களைக் கட்டுப்படுத்துவதில் உள்ள அணுகுமுறையையும் குறிக்கிறது பெரும்பாலும் இந்த சைகையை வேண்டுமென்றே நாடோடிகளிலும் குட்டி வில்லன்களிலும் காண்கிறோம் இந்த நபர்களில் மற்றவர்களின் முன்னால் அவர்களின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டுக் காட்ட வேண்டுமென்றே இம்முறை கையாளப்படுகிறது கைகள் மடிந்திருக்கும் போது கட்டைவிரல் மேல்நோக்கி சுட்டிக்காட்டுகிறது இது இரட்டை சமிக்ஞையாக விளக்கப்படுகிறது இது மடிந்த கைகளின் உதவியுடன் ஒரு தற்காப்பு மற்றும் எதிர்மறை அணுகுமுறையைக் காட்டுகிறது இருப்பினும் உயர்ந்த அணுகுமுறை கட்டைவிரலால் வெளிப்படுகிறது நபர் பொதுவாக இந்த கிளஸ்டரைப் பயன்படுத்தி தனக்கு ஒரு மேன்மையான அணுகுமுறையைப் பெற்றிருப்பதாகக் குறிப்பிடுகிறார் ஆனால் அதே நேரத்தில் அவர் தற்காப்புடன் இருக்கிறார் அல்லது தனக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு தடையை உருவாக்க முயற்சிக்கிறார் ஒரு நபர் அவர் அல்லது அவள் இந்த தோரணையை ஏற்றுக்கொள்ளும்போது உட்கார்ந்திருந்தால் அந்த நபர் பொதுவாக பேச்சுவார்த்தையின் போது கட்டைவிரலால் முறுக்குகிறார் ஒரு நபர் இந்த தோரணையை ஏற்றுக்கொள்ளும்போது நின்றிருந்தால் அந்த நபர் தனது கால்களின் பந்துகளில் கற்கிறார் ஆள்காட்டி விரல் அல்லது விரல் நுனியில் கட்டைவிரலைத் தேய்ப்பது பொதுவாக பண எதிர்பார்ப்பு சைகையாகப் பயன்படுத்தப்படுகிறது யாரோ கட்டைவிரலுக்கும் விரல் நுனிக்கும் இடையில் ஒரு நாணயத்தைத் தேய்ப்பது போல ஆனால் இது மிகவும் எதிர்மறையான சைகை ஏனென்றால் இது பணத்தை அதன் அனைத்து எதிர்மறை சங்கங்களுடனும் குறிக்கிறது எனவே மக்கள் இந்த சைகையுடன் பொது முறையில் தொடர்பு கொள்ள விரும்புவதில்லை மற்றொரு பொதுவான சைகை என்னவென்றால் உங்கள் கட்டைவிரலுக்கும் விரல் நுனிகளுக்கும் இடையில் நுட்பமான மற்றும் முக்கியமான ஒன்றை நீங்கள் வைத்திருப்பதைப் போல துல்லியமான பிடிப்பு மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று அழைக்கலாம் நீங்கள் ஒரு பேனா அல்லது ஊசி அல்லது மென்மையான பட்டுத் துண்டுகளை வைத்திருக்கலாம் உரையாடல்களின் போது இந்த துல்லியமான சைகை குறிப்பாக உள்ளங்கை நம்மை நோக்கி எதிர்கொள்ளும்போது அந்த நபர் பேசும் சூழ்நிலையின் துல்லியம் மற்றும் சுவையாக இருப்பதைக் குறிக்கிறது பொதுவாக பார்வையாளர்களும் கேட்பவர்களும் இந்த சைகையை உடனடியாக புரிந்துகொள்வதைக் காண்கிறோம் எனவே இந்த துல்லியமான பிடியின் ஒரு சிறிய மாறுபாடு இன்றைய அரசியல் தலைவர்களின் விருப்பமான சைகையாக மாறிவிட்டதைக் காண்கிறோம் எனவே இது தலைகீழ் சரி சைகை இது உள்ளங்கை வெளிப்புறமாக எதிர்கொள்ளும் மற்றும் விரல்கள் மென்மையாக வட்டமானது இது மிரட்டலைத் தவிர்க்கிறது ஏனெனில் விரல்களுடன் தொடர்புடைய மென்மையின் காரணமாக இது ஒரு சைகையாக கருதப்படுகிறது இது சிந்தனை குறிக்கோள் சார்ந்த துல்லியமான மற்றும் துல்லியமானது பிஞ்சின் சிறிய மாறுபாடுகள் அல்லது துல்லியமான பிடியில் சூழ்நிலையின் சுவையாகவும் நாம் கடந்து செல்ல விரும்பும் வாதத்தின் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டுக் காட்ட உதவுகிறது அதே சமயம் நாம் அதை மென்மையான விரல்களால் செய்கிறோம் என்றால் அது ஒருபோதும் ஆணவமான சைகையாக கருதப்படுவதில்லை என்பதைக் காணலாம் மற்றொரு மாறுபாடு சரி கையொப்பமிடப்பட்டுள்ளது இது எங்கள் கட்டைவிரல் மற்றும் விரல்களால் செய்யப்படுகிறது இது ஒரு சைகை இது வெவ்வேறு அர்த்தங்களையும் கலாச்சார சங்கங்களையும் பெற்றுள்ளது அமெரிக்காவில் அது "அனைத்தும் சரி"என்றும் ஜப்பானிய கலாச்சாரத்தில் "பணம்" என்றும் பிரான்சில் "பூஜியம்" என்று பொருள்கருதப்படுகிறது ஸ்காண்டிநேவியா மற்றும் மத்திய ஐரோப்பாவில் உள்ள சில பகுதிகளில்அது குறிக்கும் பூஜ்யம்அது சில நாடுகளில் ஒரு கொச்சையான சைகை என்றே இது ஒரு வேர் சைகையாக கருதப்படுகிறது ரஷ்யா பிரேசில் துருக்கி மற்றும் மத்திய தரைக்கடல் கலாச்சாரங்களில் இது ஒரு ஆபாச சைகையாக கருதப்படுகிறது எனவே கை அசைவுகள் மற்றும் விரல் சைகைகள் கிட்டத்தட்ட உலகளாவியவை என்றாலும் இந்த பொதுவான சைகைகளின் விளக்கங்கள் கலாச்சாரம் சார்ந்தது என்று கூறலாம் இந்த சுவாரஸ்யமான வீடியோவில் கை மற்றும் கட்டைவிரலின் அர்த்தங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது கைகள் இவ்வளவு சொல்லும் என்பதால் நீங்கள் எப்போதாவது ஒருவரைக் கையால் பார்த்தால் கட்டைவிரலைக் கொண்டு விரல்களுக்குப் பின்னால் இழுத்துக் கொண்டால் இது உள்ளே நடக்கும் ஏதோ ஒன்றைக் குறிப்பதாகும் மன உறுதி இவ்வாறு மறைக்கப்படும்போது அது பாதுகாப்பற்றதாக இருக்கும் நபர்களுடன் ஒரு குறிகாட்டியாக இருக்கலாம் அடுத்து என்ன நடக்கிறது என்று பயப்படலாம் எனவே நான் செய்ய விரும்புவது என்னவென்றால் நான் நேர்மையாகவும் மென்மையாகவும் இருக்க விரும்புகிறேன் அவர்கள் தங்களைப் பற்றி நன்றாக உணருவார்கள் ஒப்பீட்டளவில் பொதுவானதாகிவிட்ட ஒரு குறிப்பிட்ட சைகை இப்போதெல்லாம் ஒரு ஃபிஸ்ட் பம்ப் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஹேண்ட்ஷேக் அல்லது உயர் ஐந்து சைகைக்கு மிக அருகில் உள்ளது பராக் ஒபாமாவின் 2008 ஆம் ஆண்டு ஜனாதிபதித் தேர்தல் பிரச்சாரத்தில் இது பிரபலமடைந்தது அவர் தனது மனைவி மைக்கேலை முட்டாள்தனமாக முட்டி மோதினார் பின்னர் அது ஊடகங்களால் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஒபாமாவின் ஃபிஸ்ட் பம்ப் நாட்டை ஒரு தலைப்பாகக் கவரும் என்று ஹஃபிங்டன் இடுகை கூச்சலிட்டது எனவே ஃபிஸ்ட் பம்ப் சமத்துவ உணர்வைக் குறிக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் இதில் ஹேண்ட்ஷேக்கைப் போலல்லாமல் எந்த பம்பருக்கும் மேலுயர்ந்த கை இல்லை எனவே ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிக்க இது நண்பர்களிடையே பிரபலமடைந்துள்ளது பராக் ஒபாமா பிரபலப்படுத்திய பின்னர் இந்த ஃபிஸ்ட் பம்ப் மீடியா அதன் தோற்றத்தை அறியத் தொடங்கியது அது விளையாட்டு உலகின் உயர் ஐந்தில் இருந்து தோன்றியதாக அவர் உணர்ந்தார் 1970 களில் பால்டிமோர் தோட்டாக்கள் காவலர் ஃப்ரெட் கார்டரை ஒரு ஆரம்ப பம்பர் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இந்த மீடியா கிளிப் ஃபிஸ்ட் புடைப்புகளின் சில எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறது இது முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் கை அசைவுகளின் சுருக்கமான பார்வையாகும் எங்கள் தொழில்முறை அமைப்புகளில் நாம் காணும் மற்றொரு பொதுவான விரல் இயக்கம் சுட்டிக்காட்டி சில திசைகளில் சுட்டிக்காட்டும் விரல் ஆரம்பத்தில் இந்த குறிப்பிட்ட விரல் இயக்கத்தின் தோற்றம் தீங்கற்றது என்பதைக் காண்கிறோம் யாரோ தூரத்தில் சில விஷயங்களை சுட்டிக்காட்டுவது போல இருப்பினும் தொழில்முறை தகவல்தொடர்புகளின் அமர்வுகளில் ஒரு நபரை சுட்டிக்காட்டுவது முறையற்றதாக கருதப்படுகிறது மற்ற நபரை அவன் அல்லது அவள் மீது விரல் காட்டி குற்றம் சாட்டுகிறோம் என்று அர்த்தம் சில நேரங்களில் நாம் ஆழ்ந்த வருத்தத்தில் அல்லது அதிக கோபத்தை உணர்ந்தவர்கள் மற்றவர்களை நோக்கி எவ்வளவு மோசமாக காயப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது அவமதிக்கப்படுகிறார்கள் என்பதைக் குறிக்கிறார்கள் இருப்பினும் பொதுவாக இது தவிர்க்கப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் இது ஒரு அதிகார உணர்வோடு தொடர்புடையது என்பதைக் காண்கிறோம் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர் விரல் சுட்டியை எந்த அவமான உணர்வோடும் தொடர்புபடுத்தாமல் ஒரு விரலால் மற்றவர்களைக் குறிக்க முடியும் இருப்பினும் குறிப்பாக சக ஊழியர்களிடையே இது பேசுவதற்கான ஒரு வழியாக வேண்டுமென்றே அவமதிப்பதாகக் கருதப்படுகிறது இது மோதல் மற்றும் மிகவும் தாக்குதலாக கருதப்படுகிறது எனவே விரல் சுட்டுவதை தவிர்க்க வேண்டும் எவ்வாறாயினும் சில தடைகள் காரணமாக நாம் வேறு ஒரு நபரை சுட்டிக்காட்ட வேண்டியிருந்தால் ஒரு குறிப்பிட்ட விரலைப் பயன்படுத்தி ஒரு நபரைச் சுட்டிக்காட்டுவதற்குப் பதிலாக உங்கள் முழுமையான கையைப் பயன்படுத்தி ஒரு நபரை சுட்டிக்காட்டுவது இன்னும் பொருத்தமானது மறுபுறம் உங்கள் விரலை காற்றில் ஒரு சுட்டியாகப் பயன்படுத்துவது நீங்கள் காற்றில் எதையாவது எழுதுவது போல நம்பிக்கை மற்றும் அதிகார உணர்வைக் குறிக்கிறது சமூக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் மத போதகர்கள் இந்த குறிப்பிட்ட இயக்கத்தை மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதை நாம் அடிக்கடி காண்கிறோம் பொது பேச்சு சூழ்நிலையில் நாம்காண்கிறோம் உள்ளங்கை மூடிய விரல் சுட்டிக்காட்டப்பட்ட சைகையையும் உள்ளங்கை மூடப்பட்டு விரல்கள் சுட்டிக்காட்டும்போது ஆனால் முஷ்டியும் இருக்கிறது என்பதைக் கண்டுபிடிப்போம் இது பொதுவாக ஒரு குறியீட்டு கிளப்பைப் போன்றது இது கேட்போரை அடையாளப்பூர்வமாக அடிக்க பேச்சாளர் பயன்படுத்துகிறார் யாரை நோக்கமாகக் கொண்டவர்கள் மாறாக புத்திசாலித்தனமாகவும் கோபமாகவும் உணர்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்றே ஒரு அடிபணிந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் உணர்கிறார்கள் மேலும் மக்கள் அதைப் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மற்றொரு மாறுபாடு விரல் ஜப் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு குத்துச்சண்டை முன்னோக்கி இயக்கத்தால் காட்டப்படுகிறது இது பெரும்பாலும் மிகவும் கடுமையானது நபர் பெறும் உணர்வு தனிப்பட்ட தாக்குதலின் உணர்வு மற்றும் ஒருவர் அச்சுறுத்தப்படுவதை உணர்கிறார் இருப்பினும் யாரோ ஒருவர் வேண்டுமென்றே ஒருவரின் பேச்சின் ஒரு பகுதியாகப் பயன்படுத்த வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட யோசனையை முன்னிலைப்படுத்த விளக்கக்காட்சியின் ஒரு பகுதியாக பல விரல்களை ஒன்றாகப் பயன்படுத்துவதும் அதை வைப்பதற்குப் பதிலாக அவற்றை வளைப்பதும் மிகவும் பொருத்தமானது நேரடி ஜப் நிலை விரலின் மற்றொரு அம்சம் நம் விரல்களின் உதவியுடன் பொறுமையற்ற அல்லது நரம்பு டிரம்மிங் தொடர்பானது எங்கள் நரம்பு முடிவுகள் நம் விரல் நுனியில் அடர்த்தியாக குவிந்துள்ளன மேலும் நம் விரல் நுனிகள் தொட்டுணரக்கூடிய ஆண்டெனாக்களாக உருவாகியுள்ளன இதன் மூலம் நாம் பொருள் உலகத்தை ஆராய்கிறோம் எனவே நாம் கவலைப்படவோ அல்லது வருத்தப்படவோ உணரும்போதெல்லாம் இந்த விரல் நுனிகள் எப்போதுமே உருவகப்படுத்தப்படுகின்றன மேலும் அவற்றை ஒரு மேற்பரப்பைத் தொடுவதற்கும் சில உறுதிமொழிகளைப் பெறுவதற்கும் நம்மை நாமே சமாதானப்படுத்துவதற்கும் நம்மை ஆறுதல்படுத்துவதற்கும் நேரத்தை மிகவும் மயக்க நிலையில் இருப்பதற்கும் பயன்படுத்துகிறோம் எனவே விரல்களை தட்டுவது நம் விரக்தியையும் சலிப்பையும் பதட்டத்தையும் குறிக்கும் இந்த சங்கங்கள் எதுவும் நேர்மறையானவை அல்ல அதே நேரத்தில் எங்கள் விரல்களை பிஸியாக வைத்திருந்தால் நாங்கள் தீர்மானிக்க வேண்டியவற்றில் சிறப்பாக கவனம் செலுத்த முடியும் என்பதை நீங்கள் காணலாம் மறுபுறம் விற்பனையாளர்கள் அதை ஒரு மூலோபாயமாக பயன்படுத்தத் தொடங்கியுள்ளதைக் காண்கிறோம் நீங்கள் ஒரு விற்பனையாளரைக் காணும் தருணம் அவர்கள் உங்கள் விரல்களை ஆக்கிரமிக்க விரும்புகிறார்கள் என்பதைக் காண்பீர்கள் மிக நீண்ட காலமாக விரல்கள் ஒருபோதும் காலியாக இல்லை நீங்கள் ஒரு நல்ல விற்பனையாளருடன் பேசுகிறீர்கள் என்றால் அவை உங்கள் கைகளில் உள்ள குட்டி பொருள்களைக் கடந்து செல்லும் இதனால் நீங்கள் உங்கள் கைகளை ஆக்கிரமித்து அவர்கள் சொல்வதில் கவனம் செலுத்தலாம் விரல்களை கைவிடுவது எப்போதும் எதிர்மறையான சைகையாகும் எனவே இது எங்கள் தொழில்முறை அமைப்புகள் அனைத்திலும் தவிர்க்கப்பட வேண்டும் இதேபோல் நம் கையை அல்லது விரலை நம் முகத்தின் குறுக்கே கொண்டு வரும்போது இது எப்போதும் ஒரு எதிர்மறையின் அறிகுறியாகும் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு தடையை உருவாக்கும் விருப்பத்தின் ஒரு இன்னும் சில நேரம் தேடும் முயற்சி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையைத் தவிர்ப்பதற்கான முயற்சி இங்கே டெஸ்மண்ட் மோரிஸின் ஒரு ஆராய்ச்சியைக் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் பொய்கள் நுட்பமான கழுத்தில் ஒரு கூச்ச உணர்வை ஏற்படுத்தியதாகவும் சிக்கல்களை எதிர்கொண்டதாகவும் முதன்முதலில் கண்டுபிடித்தார் மேலும் அவற்றைத் தேய்க்கவோ அல்லது கீறவோ வேண்டும் என்ற வெறி நமக்கு இருக்கிறது இந்த அரிப்பு மற்றும் மக்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று உறுதியாக தெரியாத போதெல்லாம் அவர்கள் கழுத்தை சொறிவார்கள் அவர்கள் ஒரு சட்டை அணிந்திருந்தால் சில வகை காலர் இழுப்பின் சில மாறுபாடுகள் இருக்கும் கழுத்தில் சில அரிப்பு முதலியன இருக்கும் சில நேரங்களில் இது மற்ற உடல் மொழியியல் சைகைகளுடன் தொடர்புபடுத்தப்படலாம் குறிப்பாக கண் தொடர்பு அல்லது தவிர்க்கப்பட்ட கண்கள் தொடர்பு முதலியன யாரோ ஒருவர் உங்களுடன் பேசுகிறார் என்று நீங்கள் உணர்ந்தால் அதே நேரத்தில் காலர் புல் எனப்படும் எந்தவொரு மாறுபாட்டையும் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த நபரை அவர் அல்லது அவள் என்ன சொன்னாலும் மீண்டும் சொல்லும்படி கேட்பது ஒரு நல்ல உத்தி இது பேச்சாளர் அதே கருத்தை மீண்டும் சொல்லக்கூடும் மேலும் இது உரையாடலில் சில தெளிவைக் கொண்டுவரும் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தும்போது அல்லது வேறு எந்த முறையான சூழ்நிலையிலும் இந்த வகை சைகை பேச்சாளர்கள் படத்தின் நேர்மறையை குறைக்கிறது இதேபோல் கழுத்து கீறல் என்பதைக் காண்கிறோம் இந்த தற்காப்பு சைகைகளின் மற்றொரு மாறுபாடு இது சில நிச்சயமற்ற தன்மையையும் சமிக்ஞை செய்கிறது மற்றும் ஒரு நபர் ஓ என்று சொல்வதை நாம் கிட்டத்தட்ட கேட்கலாம் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேனா என்று எனக்குத் தெரியவில்லை சில நேரங்களில் வாய்மொழியாக ஒரு நபர் அதற்கு முரணாக இருக்கலாம் ஒரு நபர் ஓ என்று சொல்லலாம் உங்கள் நிலைமையை நான் நன்றாக புரிந்துகொள்கிறேன் கழுத்து கீறலைப் பயன்படுத்துகிறேன் ஆனால் இந்த அறிக்கையில் அந்த நபர் உண்மையல்ல என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் சில நேரங்களில் நம் விரல் அசைவுகள் மிகவும் வெளிப்படுத்தும் உதாரணமாக வாயில் விரல்கள் என்பது ஒரு குழந்தையின் பாதுகாப்பிற்கு திரும்புவதற்கான பெரும் அழுத்தத்தின் கீழ் தன்னைக் கண்டுபிடிக்கும் நபரின் மயக்கமற்ற முயற்சி இருப்பினும் பெரும்பாலான வாய் சைகைகள் சில வகையான ஏமாற்றுதல் சில வகை பொய் சில வகையான ஆசை நேரத்தை வாங்க அல்லது சூழ்நிலையைத் தவிர்ப்பது ஆகியவற்றைக் குறிக்கின்றன ஆனால் வாய் சைகையில் இந்த விரல் உறுதியளிப்பதற்கான ஒரு திறந்த அழுகையாகும் இந்த உரையாடலில் குளிர்ச்சியாக இருப்பதற்கும் மற்ற நபருக்கு உறுதியளிப்பதற்கும் சிறந்த உத்தி இதேபோல் சில சைகைகள் இருப்பதைக் காண்கிறோம் அவை உலகளவில் அல்லது சில குறிப்பிட்ட நாடுகளில் மட்டுமே தாக்குதலாகக் கருதப்படுகின்றன எடுத்துக்காட்டாக முதல் அடையாளம் சமூகங்களின் சில பிரிவுகளில் பிசாசின் அடையாளமாகக் கருதப்படுகிறது இரண்டாவது சைகை இத்தாலியில் பயன்படுத்தப்பட்டால் அது ஆபத்தானது என்று கருதப்படுகிறது மேலும் சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவது போல இது சிறையில் அடைக்கக்கூடிய குற்றமாகவும் இருக்கலாம் ஒரு குற்றமற்ற மற்றும் தீங்கற்ற சைகையாகக் கருதப்படும் ஒருவரிடம் தொடங்கும் மூன்றாவது சைகை பெரும்பாலான கலாச்சாரங்களில் மிகவும் ஆபத்தானதாகக் கருதப்படுகிறது பிலிப்பைன்ஸில் இது சமூகத்தில் நாய்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சைகை அதே நேரத்தில் விரல் அசைவுகளில் வேறு சில பொதுவான வேறுபாடுகள் இருப்பதையும் காண்கிறோம் குறுக்கு விரல்கள் நம்பிக்கையைக் குறிக்கின்றன ஏனென்றால் எப்படியாவது அவை சிலுவையின் ஒரு கடினமான உருவத்தை உருவாக்குகின்றன யாராவது விரல் நகங்களை பரிசோதித்தால் அது எதிர்மறையை அறிவுறுத்துகிறது பின்னர் நாம் புரிந்து கொள்ளலாம் இது ஒரு சலிப்பு அல்லது ஆர்வமின்மை அல்லது நம்பிக்கையின்மை முதலியன படபடப்பு மற்றும் டிரம்மிங் விரல்கள் நிச்சயமற்ற தன்மையைக் குறிக்கின்றன விரல்களைப் பிடுங்குவது சலிப்பு மற்றும் பதற்றத்தையும் குறிக்கிறது மற்றும் இந்த சைகைகள் குறிப்பாக ஒரு பணியிடத்தில் முறையான அமைப்பில் தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் பொதுவாக காணப்படும் விரல் சைகைகளின் சில எடுத்துக்காட்டுகள் மற்றும் சங்கங்களைப் பற்றி மேலும் பார்ப்போம் இந்த கை சைகை பொதுவாக கை அடையாளம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் ஏதாவது நல்லது இருக்கும்போது ஆனால் உண்மையில் இது பிரபலப்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் இது எஸோதெரிக் வட்டங்களில் மிகவும் மோசமான புரிதல் ஐப் பார்க்கவும் எஸோதெரிக் என்றால் என்ன எஸோதெரிக் மிகவும் அடிப்படை மற்றும் பொதுவான அறிவு யாருக்கும் அணுகக்கூடிய அடிப்படை தகவல்கள் மறுபுறம் ஒரு ஆழ்ந்த அறிவு பரவலாக அறியப்படவில்லை மற்றும் இது பெரும்பாலும் ஒரு மறைக்கப்பட்ட புரிதல் வெளிநாட்டு அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகள் என்பது உயர்ந்தோர் பயன்படுத்துவதா ஒருவருக்கொருவர் செய்திகளை வழங்கவும் அவர்களின் இணைப்புகளை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் இது அவர்களுக்கு உதவுகிறது அடையாளங்களை நாம் புரிந்து கொள்ள முடிந்தால் அவை உண்மையில் எதைக் குறிக்கின்றன மற்றும் அவற்றின் சாத்தானிய நிகழ்ச்சி நிரலை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக இந்த கை அடையாளம் என்பது சாத்தானிய அடையாளமாகும் இதன் பொருள் மற்றவர்களைக் காண்பிப்பதற்கும் அடையாளத்துடன் விசுவாசம் காட்டுவதற்கும் ஆகும் இங்கே இந்த சின்னம் பெரும்பாலும் சமாதான அடையாளம் என்று அழைக்கப்படும் வெள்ளை நிறத்தில் உள்ளது ஆனால் சில நேரங்களில் மக்கள் வெற்றிக்கு வி என்று பொருள் என்று கூறுகிறார்கள் இது சிக்னிசத்துடன் இணைகிறது ஐப் பார்க்கவும்எழுத்தின் V க்கான எபிரேயபொருள் ஆணி இப்போது ஆணி என்பது சிக்னிசத்தின் சகோதரத்துவத்திற்குள் அடையாளத்தின் ரகசிய தலைப்புகளில் ஒன்றாகும் அடையாளம் எங்களுக்குத் தெரியப்படுத்துகிறது இது அவருக்கு பிடித்த அறிகுறிகளில் ஒன்றாகும் ஐப் பார்க்கவும் இந்த சின்னத்தைப் போலவே இங்கு சமாதான அடையாளம் என்று பரவலாக அறியப்படுகிறது ஆனால் உண்மையில் அமைதி என்று அர்த்தமல்ல ஏனென்றால் இந்த பகுதியை இங்கே பார்த்தால் அது உண்மையில் ஒரு தலைகீழாக உடைந்த சிலுவை மேலும் காகத்தின் கால் போல் தோன்றுகிறது இது ஒரு குறியீடாகும் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா யாரையாவது சுட்டிக்காட்டுவது ஏன் முரட்டுத்தனமாக இருக்கிறது ஏனென்றால் பண்டைய நாட்களில் இந்த விரல் விரல் விஷமாகக் கருதப்பட்டது தற்போதைய காலங்களில் கூட இந்த விரலால் குறிப்பாக சுட்டிக்காட்டுவது முரட்டுத்தனமாக இருக்கிறது உடலில் இருந்து விரலை சுட்டிக்காட்டுவது அமானுஷ்ய வட்டங்களில் விசுவாசத்தின் அடையாளம் என்று அறியப்படுகிறது அதே நேரத்தில் மேல்நோக்கி சுட்டிக்காட்டுவது தூண்டுதலின் அறிகுறியாகும் நடுத்தர விரல் வணக்கம் யாரோ ஒருவரை இந்த விரலை சுட்டிக்காட்டுவது உண்மையில் முரட்டுத்தனமாக உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் சுருக்கமாக வாய் அல்லது முகத்தை சாதாரணமாக மறைக்க நாம் பயன்படுத்தும் பல்வேறு வகையான சைகைகள் எதிர்மறை அல்லது பாதுகாப்பைக் குறிக்கின்றன என்று சொல்லலாம் ஒரு விரல் அல்லது பல விரல்களைப் பயன்படுத்தி செய்யக்கூடிய வாய் கவர் அவற்றில் ஒன்று இதேபோல் மூக்குத் தொடுதல் பல விரைவான தடவல்களின் உதவியுடன் அல்லது ஒரு விரைவான கிட்டத்தட்ட புரிந்துகொள்ள முடியாத துடைப்பால் நாம் பயன்படுத்தலாம் இது ஒரு பொய்யுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இது கோபத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இது ஒரு சூழ்நிலையில் எதிர்கொள்ளும் அவமானத்தை உணரக்கூடும் ஆனால் நிச்சயமாக அவை ஒரு நேர்மறையை தொடர்பு கொள்ளாது உண்மையில் மூக்குத் தொடுதல் பெரும்பாலும் பினோச்சியோ விளைவு என்று பொதுவாக அறியப்படுகிறது ஒரு நபர் பொய் சொல்லும்போது சில இரசாயனங்கள் வெளியாகின்றன அப்போது மூக்கின் உள்ளே இருக்கும் திசுக்கள் வீக்கமடைகின்றன எனவே ஒரு நபர் பொய் சொல்லும்போது அல்லது ஒரு நபர் மிகுந்த மன அழுத்தத்தை உணரும்போது மூக்கைத் தேய்க்க ஒரு உள் தூண்டுதல் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதேபோல் கை நேருக்கு நேர் சைகைகள் மதிப்பீட்டோடு தொடர்புடையதாகக் காண்கிறோம் மதிப்பீடு ஒரு மூடிய கையால் காட்டப்படுகிறது கன்னம் அல்லது கன்னத்தில் அடிக்கடி ஆள்காட்டி விரல் மேல்நோக்கி சுட்டிக்காட்டப்படுகிறது இதேபோல் நபர் ஆர்வத்தை இழக்கத் தொடங்கும் போது ஆனால் இன்னும் ஆர்வமாக உணர விரும்பினால் அந்த நிலை மாறும் மற்றும் நபர் உள்ளங்கையின் குதிகால் மீது சில ஆதரவை உணரத் தொடங்குவார் நடுத்தர மேலாளர்கள் பெரும்பாலும் இந்த சைகையைப் பயன்படுத்துகிறார்கள் அல்லது பல ஊழியர்களின் அன்றாட பேச்சைக் கேட்பதில் உண்மையில் ஆர்வமுள்ள நபர்களாக வருவது மாறுபாடுகள் இதேபோல் கைகள் வாயின் குறுக்கே நகர்ந்தனவா தலை பின்னோக்கி சாய்ந்திருக்கிறதா பின்னர் அது வாய்மொழியின் பொய் அல்லது ஏமாற்றத்தின் சொற்களற்ற அடையாளமாக மாறுகிறது ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சலித்துக்கொள்கிறாரா அல்லது சூழ்நிலையில் உண்மையான அக்கறை உள்ளவரா என்பதையும் சைகைகளை எதிர்கொள்ளும் கை அறிவுறுத்துகிறது நபர் சலிப்பாக உணரும்போது அந்த நபர் தலையை ஆதரிக்க கையைப் பயன்படுத்துகிறார் மேலும் அது சலிப்பு அமைந்திருப்பதைக் குறிக்கிறது மற்றும் நபர் தூங்காமல் இருக்க தலை ஆதரிக்கப்படுகிறது மறுபுறம் ஆழ்ந்த விரல் மேல்நோக்கி சுட்டிக்காட்டி கன்னத்தில் ஒரு மூடிய கையை வைத்திருப்பதன் மூலம் உண்மையான ஆர்வம் காட்டப்படுவதைக் காண்கிறோம் ஆனால் தலை சரியாக கையின் ஆதரவில் ஓய்வெடுக்கவில்லை தற்காப்புத் தொடுதல்களின் பல மாறுபாடுகளைப் பற்றி நாங்கள் பேசியுள்ளோம் அதில் நம் கை மற்றும் விரல் நம் முகம் முழுவதும் நகர்கிறது காது தேய்ப்பதும் அதன் மாறுபாடு காது தேய்த்தல் என்பது பேச்சாளரின் வார்த்தைகளைத் தவிர்க்கும் முயற்சி இது இரண்டு காதுகளின் சைகையின் மீதும் கைகளின் அதிநவீன வயதுவந்த பதிப்பாகும் இது சில வயதுவந்தவர்களால் காதுகளின் பின்புறத்தில் தேய்த்தல் காதுகுழாயில் இழுப்பது அல்லது முழு காதையும் முன்னோக்கி வளைப்பது போன்றவற்றால் பயன்படுத்தப்படுகிறது அந்த நபர் விரும்பவில்லை என்று பரிந்துரைக்கவும் அதே நேரத்தில் அதிலிருந்து தப்புவதற்கான வழிகளைத் தேடுகிறார் என்பதையும் குறிக்கும் கண் தேய்த்தல் என்பது வஞ்சம் அல்லது சந்தேகத்தைத் தடுக்கும் முயற்சி கேட்போரின் பார்வையைத் தவிர்ப்பதற்காக கண்களைத் தீவிரமாகத் தேய்த்தல் அல்லது விலகிப் பார்ப்பது அல்லது உச்சவரம்பைப் பார்ப்பது ஆகியவை பொய்யைக் கூற முயற்சிக்கும் நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன எனவே இந்த முகம் முழுவதும் கை மற்றும் விரல் அசைவுகளின் அனைத்து கொத்துகளிலும் எதிர்மறை தடைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகள் தொடர்புடையவை என்பதைக் காண்கிறோம் சரியான பொருளைக் கண்டுபிடிக்க வாய்மொழி மற்றும் சொற்கள் அல்லாத தகவல்தொடர்பு மூலம் வேறு சில செய்திகளை நாம் நம்ப வேண்டும் இது ஒரு சுவாரஸ்யமான வீடியோ இது கண் தேய்க்கும் சாத்தியமான விளக்கங்களைப் பற்றி சொல்கிறது போது இளையவர்களாகிய நீங்கள் வெறுக்கத்தக்க அல்லது பயங்கரமான நேரங்களில் நீங்கள் உங்கள் கண்கள் மூடியிருக்கலாம் நல்லது உங்கள் கண்களை மூடிமறைக்க மற்றும் பாதுகாக்க உங்கள் ஆழமான பதிலை இது பிரதிபலிக்கிறது நீங்கள் விரும்பாத ஒன்றிலிருந்து உங்களுடன் குச்சிகள் முதிர்வயது வரை இருக்கும் அது வெளியே வந்து கண் தேய்த்தல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது உங்கள் கண்களை முழுவதுமாக மறைப்பதை விட சற்று நீர்த்துப்போகும் இப்போது யாராவது உங்களிடம் பொய் சொல்லும்போது அவர்கள் விரும்பாத ஒரு விஷயத்திற்கு கண்களை மூடுவதே அவர்களின் இயல்பான பதில் எனவே அவர்கள் ஒரு நபரிடம் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் அந்த நபரிடம் பொய் சொல்வதைப் போல அவர்கள் பார்க்க விரும்பவில்லை ஏனென்றால் அது மோசமாக உணர்கிறது மேலும் அது மொத்தமாக உணர்கிறது அது தவறாக உணர்கிறது எனவே அவர்கள் கண் தேய்க்கும் என்று ஏதாவது செய்கிறார்கள் இது சிறுமிகளை விட சற்று முக்கியமானது எனவே தோழர்களே நாங்கள் கண் தடவலில் முழுமையாக செய்வோம் அதேசமயம் பெண்கள் தங்கள் கண்ணுக்கு அடியில் லேசாகத் தொட்ட இடத்திற்கு ஏதாவது செய்யக்கூடும் அல்லது அதுபோன்ற ஏதாவது இப்போது இது வேறுபட்ட காரணங்களுக்காக இருக்கலாம் ஒன்று கலாச்சாரத்தில் விந்தையானது பெண்கள் விஷயங்களுக்கு இன்னும் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் அல்லது அது ஏதோவொன்றாக இருக்கலாம் எனவே தர்க்கரீதியானவர்கள் தங்கள் ஒப்பனையைத் துடைக்க விரும்பாததால் அதன் வரிசையில் ஏதோ இருக்கிறது ஆனால் கண் தேய்த்தல் என்பது நீங்கள் கவனிக்கக்கூடிய வஞ்சகத்தின் மற்றொரு அறிகுறியாகும் இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கை விரல்கள் பற்றிய எனது விவாதத்தை இங்கே முடிக்கிறேன் அடுத்த தொகுதியில் நான் கால்களின் இயக்கத்தையும் உட்கார்ந்த தோரணையையும் எடுத்துக்கொள்வேன்